இந்த விரிவுரைக்கு வருக சென்ற சொற்பொழிவில் கிளாஸ் வரைபடம் பற்றி பார்த்தோம் கிளாஸ் ரிலேஷன்களைப் பார்த்தோம் கிளாஸ்களில் நான்கு வகையான ரிலேஷன்கள் இருக்கலாம் மேலும் ஒரு ப்ராப்ளம் டிஸ்க்ரிப்ஷனிலிருந்து கிளாஸ்களை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதையும் உறவுகளை எவ்வாறு அடையாளம் காண்பது மற்றும் அவற்றை ஒரு டயகிரமாக வரைவது பற்றியும் நாம் பார்த்தோம் ஆனால் ஒரு அறிக்கையைப் படிப்பதன் மூலம் கிளாசை அடையாளம் காண்பது மற்றும் உறவுகளை அடையாளம் காண்பது மிகவும் எளிமையானதாகத் தோன்றினாலும் நிறைய பயிற்சிகள் தேவை என்று நாம் குறிப்பிட்டோம் கடைசி சொற்பொழிவின் முடிவில் கிளாஸ் உறவுகளை அடையாளம் காண்பதில் நாம் சில பயிற்சிகளை செய்தோம் இன்று இன்னும் சில பயிற்சிகளைத் தொடங்குவோம் ஒரு எளிய ஸ்டேட்மென்ட்டிலிருந்து கிளாஸ்சையும் அவற்றுக்கிடையேயான உறவையும் நாம் அடையாளம் காண வேண்டும் மேலும் அடையாளம் காண முடிந்தால் அவற்றை ஒரு கிளாஸ் டயக்ராமில் வெளிப்படுத்தலாம் முதலாவது ஒரு சதுரம் மற்றும் ஒரு பாலிகன் உறவு உள்ளது இது சதுரத்திற்கும் பாலிகனிற்கும் இடையிலான உறவின் வகையை விரைவாக அடையாளம் காணும்சொற்றொடராகும் ஆனால் கேள்வி என்னவென்றால் அடிப்படை கிளாஸ் ஆகும் அடுத்ததாக ஷியாம் ஒரு மாணவர் இங்குள்ள கிளாஸ் மற்றும் உறவுகளை அடையாளம் காணவும் இந்த அறிக்கையைப் பார்த்தால் மாணவர் ஒரு கிளாஸ் ஷியாம் ஒரு ஆப்ஜெக்ட் இது உண்மையில் ஒரு மாணவனின் ஒரு instance அல்ல எனவே மாணவர் வகுப்பின் ஒரு instance ஷியாம் ஆவார் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு பெயர் உண்டு எனவே இங்கே கிளாஸ்கள் என்ன மாணவர் என்பது ஒரு கிளாஸ் மற்றும் பெயர் என்பது மாணவர் க்ளாஸின் ஆட்ரிபூட் ஆகும் 100 பைசா என்பது ஒரு ரூபாய் இங்கே ரூபாய் மற்றும் பைசா என்னும் 2 கிளாஸ்கள் உள்ளன மற்றும் அவற்றிற்கு இடையே கம்போசிஷன் உறவு உள்ளது ஒரு ரூபாய் ஒரு காம்போசிட் கிளாஸ் ஆகும் மற்றும் இது 100 பைசாக்களைக் கொண்டுள்ளது ஆனால் இது ஒரு அக்ரிகேஷன் ரிலேஷன்ஷிப் பார்த்து ஒரு ரூபாய் என்பது 100 பைசா என்று கொண்டு வரைபடத்தை வரையவும் மாணவர்கள் விடுதிகளில் தங்குகின்றனர் எனவே இங்கே மாணவர் மற்றும் விடுதி ஆகியவை 2 கிளாஸ்கள் ஆகும் நாம் ஒற்றை வடிவத்தைப் பயன்படுத்த வேண்டும் கிளாஸ் பெயர் மாணவர்கள் அல்ல கிளாஸ்ஸின் பெயர் மாணவர் ஆகும் மேலும் மற்றொரு கிளாஸ் விடுதியாகும் மற்றும் மாணவர் மற்றும் விடுதிக்கு இடையே ஒரு அசோசியேஷன் ரிலேஷன் என்ன ஒரு மாணவர் ஒரு விடுதியில் தங்குகிறார் மற்றும் ஒரு விடுதி பல மாணவர்களைக் கொண்டிருக்கலாம் க்ளாஸ் வரைபடத்தில் நாம் அதை எவ்வாறு குறிப்பிடுவது மாணவர் மற்றும் விடுதி க்ளாஸ்கள் மற்றும் ஒரு அசோசியேஷன் ரிலேஷன் உள்ளது என்பதை மட்டும் வாசிப்பு திசையில் மாணவர் விடுதியில் வசிக்கிறார் என வரையலாம் ஆனால் பின்னர் நாம் பெருக்கத்தைக் கொடுக்க வேண்டும் அதற்காக ஒரு க்ளாஸ்ஸின் ஒரு ஆப்ஜெக்ட் மற்றொரு க்ளாஸின் எத்தனை ஆப்ஜெக்ட்களுடன் தொடர்புடையது என்பதை நாம் நேராகவும் நேர்மாறாகவும் அடையாளம் காண வேண்டும் எனவே ஒரு மாணவர் ஒரு விடுதியில் தங்குகிறார் எனவே விடுதி கிளாஸ்ஸோடு எண் 1 ஐ இங்கே எழுதலாம் ஆனால் எண் 1 ஐ நாம் எழுதவில்லை என்றாலும் இயல்புநிலையாகவே அது 1 ஆகும் ஆனால் நாம் அதை வேறு வழியில் ஒரு விடுதியில் பல மாணவர்கள் தங்குகின்றனர் என்று வாசிக்கலாம் எனவே இது நட்சத்திர குறியிடப்படுகிறது எனவே அசோசியேஷன் ரிலேஷன்கள் மாணவர் மற்றும் விடுதிக்கு இடையிலான சரியான க்ளாஸ் உறவுகளாகும்மற்றும் இந்த வகையான உறவை நாம் பெற வேண்டும் இப்போது அடுத்ததாக ஒவ்வொரு மாணவரும் நூலகத்தில் உறுப்பினராக உள்ளார் எனவே இங்கே நூலகம் அனைத்து மாணவர்களையும் ஒருங்கிணைப்பதால் இது ஒரு அக்ரிகேஷன் ரிலேஷன்ஷிப் ஆகும் ஏனெனில் ஒவ்வொரு மாணவரும் நூலகத்தில் உறுப்பினராக இருப்பதால் அக்ரிகேஷன் என்பது ஒரு சிறப்பு வகை அசோசியேஷன் என்பதை நாம் அறிவோம் இதை நாம் அசோசியேஷன் ரிலேஷன்ஷிப்பாக எழுதினால் அது ஏற்கத்தக்கதாகும் ஆனால் நாம் பெருக்கம் அசோசியேஷன் பெயர் வாசிப்பு திசை போன்றவற்றை சரியாகக் கொடுக்க வேண்டும் அடுத்தது மாணவர் கடன் வாங்கிய புத்தகங்களை புதுப்பிக்க முடியும் இங்கே மாணவர் மற்றும் புத்தகம் என 2 க்ளாஸ்கள் உள்ளன மாணவர் தனது கடன் வாங்கிய புத்தகங்களை புதுப்பிக்க முடியும் மற்றும் நாம் ஒரு அசோசியேஷன் ரிலேஷன்ஷிப்பை வரையலாம் எனவே மாணவர் புத்தகத்தை புதுப்பிக்க முடியும் என்பதை இது குறிக்கிறது எனவே மாணவர் மற்றும் புத்தகம் ஆகிய இரண்டு க்ளாஸ்களுக்கு இடையே ஒரு அசோசியேஷன் ரிலேஷன்ஷிப் உள்ளது இப்போது அடுத்ததாக துறையில் பல மாணவர்கள் உள்ளனர் துறை மற்றும் மாணவர் ஆகியவை 2 க்ளாஸ்கள் ஆகும் ஆனால் இது ஒரு அக்ரிகேஷன் அல்லது கம்போசிஷன் உறவு என்பதை நாம் விவாதிக்கலாம் இதைத் தீர்மானிக்க துறை உருவாக்கப்படும்போது அங்கு மாணவர்கள் நிர்ணயிக்கப் பட்டவர்களா என்பதைப் பார்ப்போம் ஏனென்றால் காம்போசிஷன் உறவின் உட்குறிப்பு என்னவென்றால் முழுமை உருவாக்கப்படும்போது பகுதிகளும் உருவாக்கப்படுகின்றன முழுமை அழிக்கப்படும் போது பகுதியும் அழிக்கப்படுகிறது பகுதிகளைச் சேர்க்கவோ நீக்கவோ முடியாது ஆனால் பின்னர் துறைக்கு மாணவர்கள் வந்து செல்கிறார்கள் அவர்கள் பட்டம் பெறலாம் அல்லது துறையை விட்டு வெளியேறலாம் புதிய மாணவர்கள் சேரலாம் எனவே துறை மற்றும் மாணவர் ஒரு அக்ரிகேஷன் ரிலேஷன்ஷிப் ஆகும் துறை என்பது காம்போசிட் க்ளாஸ் மற்றும் மாணவர் என்பது காம்பொனென்ட் மற்றும் துறை பல மாணவர்களைக் கொண்டுள்ளது எனவே அது அக்ரிகேஷன் ரிலேஷன்ஷிப் ஆகும் இப்போது துறைக்கும் மாணவருக்கும் இடையிலான அக்ரிகேஷன் ரிலேஷன்ஷிப்பை வரையவும் இப்போது இன்னும் சில பயிற்சிகளைப் பார்ப்போம் க்ளாஸ்கள் மற்றும் உறவுகளை அடையாளம் காண இன்னும் சில பயிற்சிகள் தேவை என்று நாம் கூறியிருந்தோம் இங்கே முதலாவது ஒரு நாட்டிற்கு ஒரு தலைநகரம் உள்ளது நாடு மற்றும் தலைநகரம் ஆகியவை இரண்டும் க்ளாஸ்களாகும் மற்றும் இங்கே எவ்வகை உறவு உள்ளது இவற்றுக்கு உள்ள உறவு ஒரு அக்ரிகேஷன் அல்லது காம்போசிஷனைக் குறிக்கிறது என்பதை நாம் அறிவோம் பொதுவாக நாட்டில் ஒரு நிலையான தலைநகரம் இருப்பதால் நாட்டிற்கு ஒரு தலைநகரம் உள்ளதென அதை ஒரு கம்போசிஷன் உறவாக மாற்றலாம் ஆனால் தலைநகரம் கூட மாறக்கூடும் என்று நாம் கருதுகின்ற படியால் தலைநகரம் மாறினால் அதை ஒரு அக்ரிகேஷன் உறவாக மாற்றலாம் ஹேஸ்ய ரிலேஷன்ஷிப் இருப்பதால் அதை நாம் ஒரு அக்ரிகேஷன் ரிலேஷனாகக் குறிப்பிட முடியும் ஒரு டைனிங் ஃபிலோசோபர் க்ளாஸாகும் நாம் மாற்றி யோசித்தால்ஃபிலோசோபர் என்பது க்ளாஸ் மற்றும் அது ஃபோர்க்கைப் பயன்படுத்துகிறது எனலாம் எனவே ஃபோர்க் மற்றும் ஃபிலோசோபர் ஆகிய இரு க்ளாஸ்களுக்கும் இடையே ஒரு அசோசியேஷன் ரிலேஷன்ஷிப் உள்ளது அல்லது அசோசியேஷன் ரிலேஷன்ஷிப்பைப் அது பயன்படுத்துகிறது எனலாம் ஒரு ஃபைல் ஒரு சாதாரண ஃபைல் அல்லது டைரெக்டரி ஃபைல் உள்ளன என்ற அர்த்தம் இங்கே உள்ளதெனப் பார்ப்போம் எனவே ஃபைலுக்கும் ரெகார்டுக்கும் இடையே ஒரு அக்ரிகேஷன் ரிலேஷன்ஷிப் உள்ளது ஃபைலில் பல ரெகார்ட்கள் உள்ளன இப்போது அடுத்ததாக ஒரு க்ளாஸில் பல அட்ரிபூட்க்கள் இருக்கலாம் ஆட்ரிபூட் என்பது பொதுவாக ஒரு க்ளாஸ் அல்ல ஏனெனில் நம்மிடம் மெத்தட்கள் க்ளாஸ்களாகும் இப்போது அடுத்ததாக ஒரு பாலிகன் என்பது வரிசைப்படுத்தப்பட்ட புள்ளிகளால் ஆனது இங்கே கொடுக்கப்பட்டது என்னவென்றால் composed of மற்றும் இந்த சொற்றொடர் ஒரு பாலிகனில் நிரந்தரமாக புள்ளிகளின் தொகுப்பைக் கொண்டுள்ளது என்பதைக் குறிக்கிறது நாம் இங்கே சில புள்ளிகளை நீக்கவோ சில புள்ளிகளை சேர்க்கவோ முடியாது பாலிகன் உருவாக்கப்படும்போது அதில் புள்ளிகளின் எண்ணிக்கை நிரந்தரம் செய்யப்படுகின்றன எனவே பாலிகன் என்பது பல புள்ளிகள் கொண்ட காம்போசிட் க்ளாஸாகும் இப்போது கடைசியாக ஒரு நபர் ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒரு கணினி மொழியைப் பயன்படுத்துகிறார் இங்கே மூன்று க்ளாஸ்கள் உள்ளன நபர் கணினி மொழி மற்றும் ப்ராஜெக்ட் ஆனால் இவற்றுக்கு இடையேயான தொடர்பு என்ன நபர் கணினி மொழியாகப் பயன்படுத்துவது ஒரு அசோசியேஷன் மற்றும் மீண்டும் ஒரு ப்ராஜெக்ட்டில் கணினி மொழி பயன்படுத்தப்படுகிறது எனவே அது மீண்டும் மூன்று க்ளாஸ்களாகிய நபர் கணினி மொழி மற்றும் ப்ராஜெக்ட் கொண்ட அசோசியேஷன் ஆகும் மேலும் நபர் கணினி மொழி மற்றும் ப்ராஜெக்ட்டிற்கு இடையில் அசோசியேஷன் ரிலேஷன்ஷிப் உள்ளது இப்போது க்ளாஸ் வரைபடங்களில் நாம் விவாதித்ததை மறுபரிசீலனை செய்வோம் க்ளாஸ் வரைபடங்கள் அமைப்பின் நிலையான கட்டமைப்பை விவரிக்கின்றன மாறுகின்ற ஆப்ஜெக்ட் வரைபடங்களைப் போலல்லாமல் இங்கு ஆப்ஜெக்ட்கள் உருவாக்கப்படலாம் நீக்கப்படலாம் இணைப்பு அழிக்கப்படலாம் மற்றும் பல ஆனால் க்ளாஸ் என்பது ஒரு அமைப்பின் நிலையான கட்டமைப்பு ஆகும் அசோசியேஷன் உறவு அக்ரிகேஷன் போன்றவை க்ளாஸ்களின் மத்தியில் நிரந்தரமானவை ஆகும் எனவே இது ஒரு அமைப்பின் நிலையான கட்டமைப்பு என்று நாம் கூறுகிறோம் க்ளாஸ் ரிலேஷனின் முக்கிய கூறுகளாகிய ஜெனெரலைசேஷன் அக்ரிகேஷன் அசோசியேஷன் டிபெண்டன்சி காம்போசிஷன் போன்றவை பல்வேறு வகையான க்ளாஸ் ரிலேஷன்கள் ஆகும் அதற்கான குறிப்புகளை நாம் கண்டோம் அசோசியேஷன் பொதுவாக அறிக்கையில் ஒரு உட்பிரிவைக் கொண்டிருப்பதாகத் தோன்றுகிறது பின்னர் அதை ஒரு எளிய வரி ஆகும் பின்னர் இது மீண்டும் ஒரு ஜெனெரலைசேஷன் இன்ஹேரிட்டன்ஸ் உறவுக்கு ஒத்ததாக இங்கே செயல்படுகிறது ஆனால் இங்கே அது புள்ளியிடப்பட்ட அம்பாக உள்ளது ஆப்ஜெக்ட் வரைபடம் ஒரு க்ளாஸ் வரைபடத்தைப் போலவே ஆப்ஜெக்ட்டின் பெயர் அல்லது ஆப்ஜெக்ட்டின் சில ஆட்ரிபூட்கள் அல்லது கிடைக்கக்கூடிய ஆட்ரிபூட்களுடன் கிடைக்கக்கூடிய மெத்தட்களாகத் தோன்றும் இங்கே இது வட்டமான விளிம்புகளைக் கொண்ட ஒரு செவ்வகம் எனவே இதுவரை நாம் யூஸ் கேஸ் வரைபடம் க்ளாஸ் வரைபடம் மற்றும் ஆப்ஜெக்ட் வரைபடம் ஆகிய எளிய வரைபடங்களில் அதிக நேரம் செலவிட்டோம் இப்போது ஒரு அமைப்பின் சில behavioral view குறித்துப் பார்ப்போம் மேலும் இன்டெராக்ஷன் வரைபடத்தைப் பார்ப்போம் சில நடத்தைகளை உணர இன்டெராக்ஷன் வரைபடங்கள் அமைப்பின் இயக்கத்தின் போது அப்ஜெக்ட்கள் தொடர்பு கொள்ளும் விதத்தை மாதிரியாகக் கொள்ளலாம் ஆனால் ஒரு அமைப்பின் நடத்தை என்னவாக இருக்கும் நடத்தை என்பது நமக்காக புத்தகம் வெளியீடு புத்தகம் திருப்புதல் போல ஏதாவது ஒன்றைச் செய்யும் எனவே இது அமைப்பின் நடத்தை ஆகும் மற்றும் நடத்தை என்பது ஒரு யூஸ் கேஸை நிறைவேற்றுவது அல்லது ஒரு யூஸ் கேஸின் ஒரு பகுதி என்று நாம் கருதலாம் எனவே இன்டெராக்ஷன் வரைபடத்தை நாம் இங்கு மாதிரியாக்கி யூஸ் கேஸ் செயல்படுத்தப் படும்போது எந்த ஆப்ஜெக்ட்களெல்லாம் பங்கேற்கும் மற்றும் அவை எந்த செய்திகளை ஒன்றோடொன்று பரிமாறிக்கொள்கின்றன என்று அறிகிறோம் ஆனால் இங்கே கேள்வி என்னவென்றால் நாம் ஒரு அமைப்பை மாடல் செய்யும்போது எத்தனை வரைபடங்களை வரைய வேண்டும் எத்தனை இன்டெராக்ஷன் வரைபடங்கள் வரைய வேண்டும் இதற்கு பதில் எளிதானது எத்தனை யூஸ் கேஸ்கள் இருந்தாலும் நாம் வரையலாம் ஏனென்றால் ஒவ்வொரு இன்டெராக்ஷன் வரைபடமும் ஒரு ஒற்றை யூஸ் கேசின் நடத்தையைக் கவர்கிறது எனவே இன்டெராக்ஷன் வரைபடத்தின் எண்ணிக்கை பொதுவாக யூஸ் கேஸ்களின் எண்ணிக்கையுடன் சமமாக இருக்கும் ஆனால் நிச்சயமாக யூஸ் கேஸ் மிகவும் சிக்கலானதாக இருந்தால் நாம் அதைப் பல இன்டெராக்ஷன் வரைபடங்களாகப் பிரிக்கலாம் ஆனால் நாம் நன்றாக வடிவமைத்திருந்தால் யூஸ் கேஸ்கள் எதுவும் மிகவும் சிக்கலானதாக இருக்கக்கூடாது என்பதற்காக நாம் யூஸ் கேஸ்களை சிதைத்திருக்கலாம் எனவே இன்டெராக்ஷன் வரைபடத்தின் எண்ணிக்கை அடையாளம் காணப்பட்ட யூஸ் கேஸ்களின் எண்ணிக்கையுடன் சமமாக இருக்க வேண்டும் மேலும் இங்கு மிக முக்கியமான அறிக்கையாக வரைபடம் அல்லது கொலாபரேஷன் வரைபடமாக இருப்பதைக் காண்போம் மேலும் நாம் ஒவ்வொரு யூஸ் கேஸ்ஸிற்கும் ஒரு சீக்வென்ஸ் வரைபடத்தை வரைய வேண்டும் சில நடத்தைகளை உணர மென்பொருளின் இயக்கத்தின் போது ஆப்ஜெக்ட்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை இன்டெராக்ஷன் வரைபடங்கள் கொள்கின்றன எடுத்துக்காட்டாக யூஸ் கேஸ் செயல்பாட்டைக் கொள்ளலாம் யூஸ் கேஸ்ஸின் செயல்பாட்டின் போது தொடர்பு கொள்ளும் ஆப்ஜெக்ட்கள் எவை என்பதையும் அவை ஒன்றோடொன்று பரிமாறிக்கொள்ளும் செய்திகள் என்ன என்பதையும் செய்திகளின் நேரத்தை வரிசைப்படுத்துவதையும் இங்கே நாம் அடையாளம் காண வேண்டும் மேலும் ஒரு ஆப்ஜெக்ட்டிலிருந்து மற்றொரு ஆப்ஜெக்ட்டிற்கு சீக்வென்ஸ் ஃப்ளோ கன்கரன்சி போன்றவற்றைக் கொள்ளலாம் ஆனால் ஒவ்வொரு யூஸ் கேஸ்ஸிற்கும் ஒரு சீக்வென்ஸ் வரைபடத்தை உருவாக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் சீக்வென்ஸ் வரைபடம் என்பது ஒரு வகையான இன்டெராக்ஷன் வரைபடமாகும் உண்மையில் 2 வகையான வரைபடங்கள் உள்ளன அவை சீக்வென்ஸ் வரைபடம் மற்றும் கொலாபரேஷன் வரைபடங்களாகும் இது நம் யூஸ் கேஸ் மாடல் என்றால் பின்னர் இந்த ஒவ்வொரு யூஸ் கேஸ்களுக்கும் ஒரு சீக்வென்ஸ் வரைபடத்தை உருவாக்க வேண்டும் ஏதாவது ஒரு யூஸ் கேஸை நாம் எடுத்து அதற்கான சீக்வென்ஸ் வரைபடத்தை வரையலாம் யூஸ் கேஸின் செயல்பாட்டின் போது பங்கேற்கும் ஆப்ஜெக்ட்கள் என்ன அவை எந்த வகையான செய்திகளை பரிமாறிக்கொள்கின்றன மற்றும் அந்த செய்திகளின் நேர வரிசை முறை என்ன என்பது போல சீக்வென்ஸ் வரைபடம் இருக்கும் எனவே இங்கே மேலே உள்ள இந்த வரைபடத்தில் நாம் தொடர்பு கொள்ளும் ஆப்ஜெக்ட்களைக் குறிப்பிடுகிறோம் இது ஒரு க்ளாஸ் சின்னமாகத் தோன்றினாலும் நூலக உறுப்பினர் ஒரு க்ளாஸ் பெயர் என்று அடிக்கோடிடும்போது ஆப்ஜெக்ட் என்பது உறுப்பினர் என்பதை நாம் இங்கே காண்போம் இது புத்தக க்ளாஸ்ஸின் ஒரு இன்ஸ்டான்ஸ் எடுத்துக் கொள்கிறது இங்கு இந்த க்ளாஸ்களின் பல்வேறு ஆப்ஜெக்ட்களுக்கிடையில் குறிப்பிட்ட யூஸ் கேஸ்களில் செயல்பாட்டின் போது தொடர்பு நிகழ்வதால் செய்திகள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன எனவே தொடக்கமாக பயனர் புத்தகக் கடன் கோரிக்கையை வெளியிடுகிறார் மேலும் அவருக்கு இங்கே ஒரு குறிப்பிட்ட வகை புத்தகம் தேவைப்படுகிறது என்பது இங்கே ஆர்குமென்ட்டாகக் கொடுக்கப்பட்டுள்ளது பின்னர் இங்கே இது ஒரு ஸெல்ப் மெத்தட்டாக தன்னைத்தானே அழைக்கிறது பின்னர் இங்கே இந்த சிறிய செவ்வகம் ஆப்ஜெக்ட் இப்போது acvite ஆக code ஐ செயல்படுத்துகிறது என்பதற்கான அறிகுறியாகும் பின்னர் புத்தகத்தை அவர் கடன் வாங்க முடியுமா என்பதை இந்த கன்ட்ரோல் ஸ்டேட்மென்ட் மெத்தெட் செயல்படுத்தப்படுகிறது மற்றும் உறுப்பினர் க்ளாஸ் ரிசல்ட் ரிட்டர்ன் ஆவதற்காக இங்கே காத்திருக்கிறது இப்படியாக இந்த செவ்வகம் உண்மையில் இங்கே நிறுத்தபடாமல் அது தொடர்கிறது அது புத்தகத்திற்கு வந்ததும் கன்ட்ரோல் புத்தகத்திற்கு வந்து அது செயலில் இறங்குகிறது புத்தகத்தில் பல பிரதிகள் உள்ளன மற்றும் அவற்றிலுள்ள ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பிரதியை பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர் வெளியிடுகிறார் எனவே அடுத்த முறை வினவலில் யார் புத்தக நகலை எடுத்தார்கள் என்று வினவுகிறோம் பின்னர் உறுப்பினர் கோரிய குறிப்பிட்ட புத்தகத்தை எடுத்துள்ளார் என்பதை நாம் காணலாம் எனவே இது ஒரு சீக்வன்ஸ் வரைபடத்தின் சாராம்சம் அடிப்படையில் ஆப்ஜெக்ட்கள் எவை என்பதையும் அவை எந்த வழியில் தொடர்பு கொள்கின்றன எந்த செய்திகளைப் பரிமாறுகின்றன மற்றும் நேர வரிசை என்ன என்பதையும் நாம் அடையாளம் காண்போம் இந்த விரிவுரையின் முடிவில் நாம் இருக்கிறோம் நாம் இங்கே நிறுத்தி அடுத்த சொற்பொழிவில் தொடருவோம்